லோக்கல் மாக்சிமா அல்லது லோக்கல் ஆப்டிமாவில் இருந்து தப்பிக்கும் நம் நோக்கத்துடன் எனவே ஹில் க்ளைம்பிங்கிற்கான நம் வழிமுறையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது அடிப்படையில் c என்பது தற்போதைய முனை மற்றும் N அடுத்த முனை என்றால் நீங்கள் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு செல்ல வேண்டுமா என்று கூறுகிறது மற்றும் அல்காரிதம் அடிப்படையில் கூறுகிறது நீங்கள் c இன் நகர்த்தலிலிருந்து பெறும் சிறந்த முனை என்றால் அது அடிப்படையில் உள்ளது எனவே நீங்கள் c இன் அனைத்து நெய்பர்ஹூட்டையும் பார்க்கிறீர்கள் c என்பது தற்போதைய முனை மற்றும் அவற்றில் சிறந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச மதிப்பு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து அது c ஐ விட சிறந்தது என்றால் நீங்கள் அடிப்படையில் c க்கு நகர்கிறீர்கள் இதை நீங்கள் அடிப்படையில் ஒரு வளையத்தில் வைக்கிறீர்கள் எனவே இது அடிப்படையில் நெய்பர்ஹூட்டைப் பார்க்கிறது எனவே இதை சிக்கலை மனதில் வைத்திருக்கிறது அனைத்து டிஎஸ்சி பிரச்சனையும் மனதில் வைக்கப்படுகிறது அங்கு நாம் ஒரு கேண்டிடேட் தீர்வு மற்றும் முக்கியமாக நெய்பெரிங் கேண்டிடேட் தீர்வுகளைப் பார்க்கிறோம் இப்போது இந்த அல்காரிதத்துடன் என்ன நடக்கிறது என்பது என்னவென்றால் இது ஒரு பரிமாண சிக்கலைச் சொல்வோம் நீங்கள் இங்கே முடிவடைந்து இங்கே நிறுத்துவீர்கள் ஏனென்றால் எல்லா நெய்பர்களும் இதில் மோசமாக இருக்கின்றன மற்றும் நடைமுறைகளில் உண்மையான உகந்த தன்மை இங்கே இருக்கலாம் அல்லது மேலும் தொலைவில் சில வேறு பிட் எனவே இப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் இதைப் பாருங்கள் இந்த இடத்தை நாம் எவ்வாறு அதிகம் ஆராய்வது எனவே நாம் ஒரு லோக்கல் ஆப்டிமாவில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் இந்த விஷயத்தில் ஒரு லோக்கல் மாக்சிமா அடிப்படையில் எனவே சாய்வு சுரண்டப்படுவதில் ஹில் க்ளைம்பிங் என்ன செய்கிறது இது அடிப்படையில் சாய்வு பின்பற்றுகிறது சிறந்தது என்று ஒரு நெய்பர் இருந்தால் அது அதற்குச் செல்கிறது இல்லையெனில் அது சிக்கிவிடும் என்ன ஆராய்கிறது இந்த தப்பிக்கும் ஆய்வுக்கான திறன் தேவை என்ன எனவே எளிமையானது எனவே முதலில் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதத்தைப் பார்ப்போம் அதிக இடத்தை ஆராய நம்மை இது அனுமதிக்கும் மேலும் ஆராய்வதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஹூரிஸ்டிக் செயல்பாட்டிற்கு எதிராக செல்ல நமக்கு அனுமதி உண்டு நீங்கள் சிறந்த நிலைகளுக்கு மட்டுமே செல்ல முடியும் என்று அர்த்தமல்ல நீங்கள் சிறப்பாக இல்லாத நிலைகளுக்கு செல்லலாம் எனவே நிச்சயமாக நாம் முடித்தல் அளவுகோல்களையும் அது போன்ற விஷயங்களையும் உருவாக்க வேண்டும் எனவே இந்த அல்காரிதத்தின் மாறுபாட்டைப் பார்ப்போம் இது n என்று கூறுகிறது நாம் முன்பு போலவே சிறந்ததைப் பெறுகிறோம் ஆனால் மற்றொரு அம்சத்தை நாம் அறிமுகப்படுத்துவோம் இது அனுமதிக்கக்கூடியது அல்லது அனுமதிக்கப்படுகிறது இதை வெறுமனே சுழற்சியில் வைக்கிறோம் எனவே இது சிறந்ததா இல்லையா என்பதை நாம் சோதிக்கவில்லை இங்கு நமக்கு அந்த நிபந்தனை உள்ளது சிறந்த நெய்பர் c ஐ விட சிறந்தது என்றால் நீங்கள் n இலிருந்து c க்கு செல்லுங்கள் இங்கு நாம் வெறுமனே சிறந்த நெய்பருக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் ஒரு சிறந்த நெய்பர் மட்டுமல்ல ஆனால் அனுமதிக்கப்பட்டவை என்று அழைக்கப்படும் ஒன்று என்பதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்ப்போம் எனவே அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளுக்கு நாம் வருவதற்கு முன்பு இதன் அர்த்தம் நீங்கள் சிறந்த நெய்பருக்கு செல்லலாம் இதன் பொருள் நீங்கள் மாக்ஸிமாவில் இருந்தாலும் நீங்கள் ஒரு நெய்பருக்குச் செல்லலாம் இது அடிப்படையில் அதைவிட சிறந்தது அல்ல எனவே நீங்கள் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய முதல் விஷயம் இதுதான் இப்போது இதை அனுமதிக்க நாம் விரும்பினோம் அது எப்போதும் சிறந்த நெய்பருக்குச் செல்லும் இது தற்போதைய முனையை விட நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை பின்னர் நாம் எப்படி நிறுத்துவோம் அது ஒரு சிறிய பிரச்சினை ஆனால் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது மற்றும் பெரிய சிக்கல் உண்மைக்குரியது நான் இந்த லோக்கல் மாக்சிமாவில் சிக்கிக்கொண்டால் அந்த மாக்ஸிமாவை நான் எவ்வாறு பெறுவது என்பது அவசியம் எனவே நாம் எவ்வாறு நிறுத்துவது என்பதற்கான முதல் சிக்கல் வேறு சில முடித்தல் அளவுகோல்களைக் கூறுவோம் எனவே சிலவற்றைச் சொல்லுங்கள் இது வெறுமனே நேரத்தை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கலாம் அல்லது வெறுமனே இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு நாம் ஒரு சிறந்த தீர்வைக் காணவில்லை மற்றும் பல நீங்கள் எப்போதும் சிறந்ததை சேமிக்க முடியும் எனவே பொதுவாக ஆப்டிமைசேஷன் சொற்களைப் பார்க்கும்போது இந்த செயல்பாட்டில் நீங்கள் இதுவரை கண்டறிந்த சிறந்த தீர்வை எப்போதும் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் அதிலிருந்து விலகிச் சென்றிருந்தாலும் கூட அதுவே சிறந்த தீர்வாக இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எப்போதும் சிறந்த தீர்வைக் கண்காணிக்கவும் இதனால் நீங்கள் எப்போதும் செய்ய முடியும் அதன்படி நாம் இப்போது மாநிலங்களின் இடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் ஒரு பரிமாண வார்த்தையில் அவை இரண்டு நெய்பர்கள் இங்கே மற்றும் இங்கே எனவே அவற்றில் ஒன்றுக்கு நான் செல்ல அனுமதிக்கப்படுகிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்தில் பல நெய்பர்கள் உள்ளன எனவே நீங்கள் அவற்றில் மிகச் சிறந்தவற்றுக்கு செல்லலாம் ஆனால் புள்ளியை விளக்குவதற்கு இந்த அல்காரிதம் எனக்கு அனுமதி அளிப்பதாகக் கருதும் சிரமத்தை விளக்குங்கள் எனவே நான் இங்கிருந்து இங்கு வந்தேன் பின்னர் நான் இங்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறேன் அது அனுமதிக்கப்படுகிறது ஏனென்றால் நான் இனி இதைச் சொல்லவில்லை நான் இருப்பதை விட இது நன்றாக இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் அடுத்த கட்டமாக இது இந்த இரண்டு நெய்பர்களைக் கொண்டிருக்கும் இதுவும் இதுவும் ஒன்று வழிமுறை என்ன செய்யும் மாணவர் Refer Time 0756 இல்லை நாம் அதுவே சுயாதீனமான விஷயம் நாம் இப்போது தான் அல்காரிதத்தின் நடத்தை பற்றி பேசுகிறோம் அது அடுத்து எங்கு செல்லும் மாணவர் Refer Time 0806 துரதிர்ஷ்டவசமாக இது ஒரு படி கீழே இறங்கினாலும் இந்த இடத்திற்குத் திரும்பும் ஆனால் இந்த ஒன்று இன்னும் அந்த சிறந்த அளவுகோல்கள் இன்னும் உள்ளன சிறந்த நெய்பருக்குச் செல்லுங்கள் இதனால் ஒன்று இன்னும் சிறந்த நெய்பராக இருக்கிறது எனவே அது அங்கு திரும்பிச் செல்லும் இந்த அனுமதிக்கப்பட்ட விஷயம் வரும் இடத்தில்தான் நாம் இதை எப்படிப் பெறுவோம் ஆகவே ஒரு நெருக்கமான பட்டியலுக்காக இந்த யோசனை நமக்கு இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் நிலைகளின் ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச் செய்யத் தொடங்கியபோது என்னவென்று நெருக்கமான பட்டியல் சொன்னது நீங்கள் பார்த்த அதே முனைக்கு மீண்டும் செல்ல வேண்டாம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் எனவே நாம் இதை இப்போது பார்க்கிறோம் இதைச் செய்வதற்கான ஒரு வழி ஒரு சர்க்குலர் லிஸ்ட்டைப் பராமரிப்பது சில வரையறுக்கப்பட்ட அளவிலான ஒரு சர்க்குலர் கியூபைப் பராமரிப்பது எனவே உங்களுக்கு தெரியும் ஒரு சர்க்குலர் கியூப் என்றால் என்ன நீங்கள் சுற்றுக்குச் செல்லும்போது ஓவர்ரைட்டிங் வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஓவர்ரைட் செய்ய அனுமதிக்கும் வட்டத்தை சுற்றி வருகிறீர்கள் ஆனால் சில K எண்ணிக்கையிலான கூறுகள் எப்போதும் கியூபில் சேமிக்கப்படும் அங்கு நீங்கள் ஓவர்ரைட் செய்ய அனுமதிக்கப்படுவீர்கள் எனவே இது ஒரு குறுகிய கால நினைவகம் போன்றது இவைகள் கடைசி K முனைகள் என்று கூறுகிறது நான் சென்றேன் அவைகளிடம் திரும்பிச் செல்ல எனக்கு அனுமதி இல்லை ஆனால் என்னால் முடியும் வேறு எந்த நெய்பருக்கும் செல்ல எனக்கு அனுமதி உண்டு எனவே இந்த அனுமதிக்கப்பட்ட காரணி மூலம் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்பது நாம்கொடுக்கப்பட்ட ஒரு முனை c உடன் தொடங்குகிறோம் இந்த நெய்பரில் இருந்து அனைத்து சக்ஸெஸர்களையும் அனைத்து நெய்பர்களையும் உருவாக்குகிறோம் சிலவற்றை நாம் அனுமதிக்கவில்லை எனவே இந்த நடவடிக்கை அனுமதிக்கப்படவில்லை இந்த நடவடிக்கை அனுமதிக்கப்படவில்லை மேலும் இந்த நடவடிக்கை அனுமதிக்கப்படவில்லை எனவே இதுதான் நாம் இங்கு செய்ய முயற்சிக்கும் அனுமதிக்கப்பட்ட விஷயம் ஆனால் மீதமுள்ள நகர்விலிருந்து சிறந்ததைச் செய்வதற்கான மற்றொரு வழி இது பின்வருவனவாகும் சமீபத்திய காலங்களில் நீங்கள் என்ன நகர்வுகள் அடிப்படையில் கண்காணிக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் SAT ஐச் செய்கிறீர்கள் என்றால் எளிமைக்காக இதைச் சொல்வோம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிட் மட்டுமே மாற்றுகிறீர்கள் எனவே அடிப்படையில் நகர்வது மிக உயர்ந்த பிட்டில் K என்று கூறுகிறது அங்கு நான் அடிப்படையில் எந்த பிட்டையும் இருக்கலாம் கடைசி T நகர்வுகளில் ஒரு பிட் மாற்றப்பட்டால் அதை அனுமதிக்க வேண்டாம் இது ஒரு மூடிய வரிசையை பராமரிப்பதில் இருந்து சற்று வித்தியாசமானது என்பதைக் கவனியுங்கள் ஒரு நெருக்கமான பட்டியலில் நாம் நம்முடைய கேண்டிடேட்டுகளை பராமரித்து வருகிறோம் அதே கேண்டிடேட்டை மீண்டும் உருவாக்க மாட்டோம் என்று கூறுகிறோம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் மாற்றப்பட்டால் என்று இதைச் சொல்கின்றோம் இப்போது ஐந்தாவது பிட் என்று சொல்லலாம் பின்னர் அடுத்த T நகர்வுகளுக்கு அந்த ஐந்தாவது பிட்டை அடிப்படையில் மாற்ற எனக்கு அனுமதி இல்லை எனவே என்ன நடக்கும் எடுத்துக்காட்டாக M எனப்படும் ஒரு நினைவகம் மற்றும் வரிசையை என்னால் பராமரிக்க முடியும் இது எல்லாவற்றிற்கும் 0 உடன் தொடங்கும் அது அதைச் செய்வதற்கான ஒரு வழியாகும் என்னிடம் 9 பிட் ப்ராப்ளம் உள்ளது 9 பிட் SAT உள்ளது என்று சொல்லலாம் எனவே இதில் 3 4 7 எத்தனை உள்ளன மேலும் 2 ஐ சேர்க்கிறேன் இது போன்ற 9 பிட் SAT என்னிடம் உள்ளது அந்த 9 பிட்களில் ஏதேனும் ஒன்றை நான் மாற்றி அவற்றில் மிகச் சிறந்ததை நகர்த்த முடியும் இப்போது நான் நான்காவது பிட்டை மாற்றிவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே சிறந்தது அதுதான் நான் செய்ய அனுமதிக்கிறேன் எனவே நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு முனைக்கும் அல்லது ஒவ்வொரு கேண்டிடேட் தீர்விற்கும் ஒரு மதிப்பீட்டு செயல்பாடு உள்ளது என்னிடம் ஒரு மதிப்பீட்டு செயல்பாடு உள்ளது மேலும் SAT ஐப் பொறுத்தவரை அது திருப்தி அடைந்த உட்பிரிவுகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கக்கூடும் என்று நாம் கூறினோம் எனவே என்னிடம் ஒரு மதிப்பீட்டு செயல்பாடு உள்ளது நான் இந்த நெய்பர்களை உருவாக்கி அவற்றில் மிகச் சிறந்ததை நோக்கி நகர்கிறேன் பரவாயில்லை அது சிறந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் அவற்றில் சிறந்தவற்றுக்கு செல்ல எனக்கு அனுமதி உண்டு எனவே நான் இதை மாற்றினால் இப்போது சொல்லலாம் எனவே இந்த T ஐ தபு டெனூர் என்றும் இந்த அல்காரிதம் உண்மையில் தபு செர்ச் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே தபுவின் இந்த குறிப்பிட்ட எழுத்துப்பிழை அதாவது நாம் t a b o o அதிகம் பயன்படுகிறோம் t a b o o ஆனால் இதன் பொருள் இன்னும் அப்படியே உள்ளது இது சிலரிடமிருந்து வருகிறது பிஜி தீவு அல்லது டோங்கா அல்லது எங்காவது அவர்கள் இந்த வார்த்தையின் எழுத்துப்பிழைகளைப் பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறேன் அடிப்படையில் இது நிச்சயமாக அனுமதிக்கப்படவில்லை என்று பொருள் இது ஒரு தபூ நகர்வு நீங்கள் அந்த நகர்வுகளை அடிப்படையில் செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை எனவே எனக்கு அனுமதி இருந்தால் நான் தபூ டெனூரை முடிவு செய்தால் இந்த எடுத்துக்காட்டில் சொல்லலாம் 3 அல்லது ஏதாவது அல்லது 4 அல்லது ஏதாவது சொல்லலாம் நான் இதை மாற்றியிருந்தால் இந்த 4 ஐ உருவாக்குங்கள் என்று சொல்லலாம் மற்ற அனைத்தும் 0 ஆகவே இருக்கும் எனவே இது ஒரு வரிசை போன்றது இது அந்த பிட்டை மாற்ற எனக்கு அனுமதி உள்ளதா இல்லையா என்று சொல்கிறது அந்த மதிப்பு பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் மாற்றுவதற்கு மட்டும் எனக்கு அனுமதி இல்லை மதிப்பு 0 எனில் நான் மாற்ற அனுமதிக்கப்படுகிறேன் எனவே முதல் நகர்வுக்குப் பிறகு நான்காவது பிட்டை மாற்ற அனுமதிக்கப்படவில்லை ஆனால் வேறு எந்த பிட்டையும் மாற்ற எனக்கு அனுமதி உண்டு இரண்டாவது நகர்வுக்குப் பிறகு இந்த 4 தானாக 3 ஆகவும் வேறு சில பிட்டுகளுடனும் வரும் நான் இந்த பிட்டை மாற்றுகிறேன் இது 4 ஆக மாறும் மற்ற அனைத்தும் அப்படியே இருக்கும் எனவே நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இது T 1 க்கு சமம் இது t 2 க்கு சமம் பின்னர் t 3 க்கு சமம் இந்த t அல்ல நாம் t t என்ற சொல்லைப் பயன்படுத்துவோம் இது ஒரு வகையான நிலையான சொல் எனவே t t என்பது தபு டென்னூரைக் குறிக்கிறது எனவே என் தபு டென்னூர் 4 பின்னர் அது நேரம் இந்த T நேரம் முதல் சுழற்சி இரண்டாவது சுழற்சி மூன்றாவது சுழற்சி இந்த அடுத்த சுழற்சியில் இது 2 ஆகவும் இது 3 ஆகவும் வேறு சில பிட் 4 ஆகவும் இறுதியில் இது 1 ஆகவும் பின்னர் 0 ஆகவும் மாறும் அதாவது நான் அதை அடிப்படையில் மாற்ற அனுமதிக்கப்படும்போது எனவே இது 2 க்கு செல்லும் இதற்கிடையில் இது 3 க்கு செல்லும் மற்றும் பல எனவே இதை இங்கே மாற்றிய பின் 1 2 3 4 சுழற்சிகளுக்கு அதை மாற்ற எனக்கு அனுமதி இல்லை ஆனால் இப்போது அது மதிப்பு 0 ஆகிவிட்டது அதை அடிப்படையில் மாற்ற எனக்கு அனுமதி உண்டு இதை செயல்படுத்த ஒரே ஒரு வழி இருக்கிறது ஒவ்வொரு பிட்டிற்கும் ஒரு டைம்ஸ்டாம்பை வைத்திருக்க நீங்கள் வெறுமனே செருகலாம் அது கடைசியாக மாற்றப்பட்டபோது அதனுடன் வெளிப்படையான ஒப்பீடு செய்யுங்கள் மேலும் உங்களுக்குத் தெரியுமா என்பதைத் தீர்மானியுங்கள் தற்போதைய நேரம் அந்த நேரத்திலிருந்து நான்கு யூனிட்டுகளுக்கு மேல் அது மாற்றப்பட்டபோது நீங்கள் அதை உண்மையில் இரு வழிகளிலும் செய்யலாம் ஆனால் இது அடிப்படையில் இதைச் செய்வதற்கான ஒரு நிலையான வழியாகும் எனவே S A T க்காக நீங்கள் பாரம்பரியமாக பராமரிக்கவும் வரிசைப்படுத்தவும் முடியும் நாங்கள் அதை M என்று அழைத்தோம் இது நினைவகத்தை குறிக்கிறது T S P க்கு நாம் ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பராமரிக்க முடியும் எனவே இது 1 முதல் 9 வரை இது 1 முதல் 9 வரை எடுத்துக்காட்டாக இது ஒன்பது நகரப் பிரச்சினையாக இருந்தால் எந்த விளிம்பைக் கண்காணிக்க முடியும் என்றால் இதில் உள்ள ஒவ்வொரு சதுரமும் ஒரு விளிம்பிற்கு ஒத்திருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஏழாவது மற்றும் நான்கு என்று சொல்வோம் எனவே 7 மற்றும் 4 க்கு இடையிலான விளிம்பு நான் அதை நீக்கிவிட்டேன் அல்லது அது போன்ற ஏதாவது எனவே ஒரு TSP போன்ற பிரச்சனையிலும் அடிப்படையில் நான் அதைக் கண்காணிக்க முடியும் எனவே தபு செர்ச்சில் உள்ள அடிப்படை யோசனை என்னவென்றால் நீங்கள் நகர்வுகளை அனுமதிக்க வேண்டாம் என்ற இந்த கருத்தை கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் சமீபத்தில் செய்யப்பட்டோம் எனவே நீங்கள் தப்பிக்க முயற்சிக்கும் அதே லோக்கல் மாக்சிமாவுக்கு நீங்கள் திரும்பிச் செல்லாதது அதுவே அடிப்படை உந்துதல் அதே மேக்ஸிமத்திற்குத் திரும்பிச் செல்ல வேண்டாம் இப்போது எந்த பிட்டுகளை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்று தபு செர்ச் செய்வதற்கான இந்த வழியைப் பார்த்தால் இரண்டு பிட்களையும் கொடுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக நான் பிட்களுடன் தொடங்குகிறேன் என்று சொல்லலாம் இரண்டு பிட்கள் 1 1 என்று தொடங்கலாம் பின்னர் இது 0 1 ஆக மாற்றப்படும் எனவே இதன் பொருள் நான் முதல் பிட்டை மாற்றியுள்ளேன் இது இங்கே சில அடி மூலக்கூறு நான் இந்த பிட்டை மாற்றியுள்ளேன் நான்கு அலகுகளுக்கு இதை மாற்ற எனக்கு அனுமதி இல்லை இதற்குப் பிறகு இதை மாற்றுவேன் மற்றொன்று 0 1 0 0 0 என்று கூறுவோம் நான் மற்ற பிட்டையும் மாற்றுகிறேன் எனவே நான் இந்த இரண்டு பிட்களைச் செய்திருந்தால் இந்த பிட்டை நான் மாற்றினால் இந்த அடி மூலக்கூறு 0 1 ஆகிவிட்டது பின்னர் நான் மற்ற பிட்டை மாற்றுகிறேன் இது 0 0 ஆக மாறியது ஒரு சேர்க்கைக்கு நகரும் திறனை இழந்துவிட்டேன் இது 1 0 சேர்க்கை நான் இதைச் செய்கிற இந்த தபுவின் காரணமாக அடுத்த நான்கு சுற்றுகளுக்கு இந்த இரண்டு பிட்டுகளில் ஒன்றை மாற்ற எனக்கு அனுமதி இல்லை இதை 1 0 ஆக மாற்ற முடியாது அது அடிப்படையில் அனுமதிக்கப்படாது எனவே நான் எதையாவது இழக்க நேரிடும் என்று நான் நகர்கிறேன் ஆனால் பொதுவாக சோதனை ரீதியாக இது கண்டறியப்பட்டுள்ளது இந்த தபு செர்ச் இந்த வகையான சிக்கல்களுடன் நன்றாக வேலை செய்கிறது சரி எனவே நாங்கள் இதைக் கவனிக்கிறோம் அடிப்படையில் இங்கிருந்து நீங்கள் இந்த 1 0 க்கு செல்ல முடியாது என்னவென்றால் அந்த 1 0 உண்மையில் தீர்வு அல்லது அது போன்ற ஏதாவது நடக்கும் எனவே உண்மையில் இன்னும் விரிவான தபு விவரம்சில நகர்வுகளின் அடிப்படையில் இந்த விதிவிலக்குக்கு விதிவிலக்கு அளிக்க அல்காரிதம் அனுமதிக்கிறது என்பதை நான் தேடுவேன் விதிவிலக்கு செய்யப்படலாம் பின்னர் ஒரு ஆஸ்பிரேஷன் க்ரைட்டீரியா என அழைக்கப்படுகிறது இது குழப்பம் சில நேரங்களில் நான் எழுத்துப்பிழைக்குள் வரும் எனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து நெய்பர்களும் மோசமாக இருந்தால் வெளிப்பாடு அளவுகோல்கள் கூறுகின்றன எனவே எல்லாவற்றையும் மோசமானவை என்று நான் எழுதுவேன் அதாவது தற்போதைய நகர்வுகளை விட மோசமானது என்று அர்த்தம் மற்றும் ஒரு தபூ நகர்வு சிறந்ததை விட சிறந்தது பின்னர் நகர்வை அனுமதிக்கவும் எனவே வெளிப்படையாக எங்கள் குறிக்கோள் மதிப்பீட்டு செயல்பாடு அல்லது நாம் பணிபுரியும் புறநிலை செயல்பாட்டை மேம்படுத்துவதாகும் மேலும் ஒரு நல்ல நகர்வுக்கான அணுகலைப் பெறுகிறோம் என்றால் அதை நாம் இழக்கக்கூடாது எனவே இந்த ஆஸ்பிரேஷன் க்ரைட்டீரியா கூறுகிறது இவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட நெய்பர்கள் என்றால் ஒருமுறை கடக்கப்படாதவை எனது தற்போதைய c முனையை விட மோசமானது தடைசெய்யப்பட்ட நெய்பர்களில் ஒன்று என்றால் தபு நெய்பர்களில் ஒன்று சிறந்ததை விட சிறந்தது சிறந்த முறையில் நான் கண்டறிந்த இந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்த சிறந்த தீர்வை சேமித்து வைக்கிறீர்கள் இதை விட சிறந்த முனையை நான் கண்டுபிடிக்க முடிந்தால்அந்த விதிவிலக்கை நீங்கள் அனுமதிப்பதை விட இது சிறந்தது எனவே பொதுவாக தபு சமீபத்திய நகர்வுகள் தபு ஆனால் அவற்றில் ஒன்று மோசமான சூழ்நிலையில் இருந்தால் மற்ற நகர்வுகள் மோசமாக இருக்கும்போது நமக்கு ஒரு சிறந்த தீர்வைத் தருகிறது எனவே எடுத்துக்காட்டாக இந்த முனையின் மதிப்பு சிலவற்றின் படி 27 என்று சொன்னால் தீர்க்க 50 உட்பிரிவுகளில் S A T உள்ளது என்று சொல்லலாம் இது அந்த 50 உட்பிரிவுகளில் 27 மற்றும் இந்த அனைத்து முனைகளிலும் அனுமதிக்கப்படாத அல்லது 27 க்கும் குறைவானவை என்று இது தெரியும் அவற்றில் ஒன்று 40 எனக் கூறினால் எப்படியாவது நான் பார்த்த மிகச் சிறந்த 35 அல்லது அது போன்ற ஒன்றுதான் இந்த நகர்வை நான் அனுமதிப்பேன் அது ஒரு ஆஸ்பிரேஷன் க்ரைட்டீரியா எனவே எப்படியாவது இதுபோன்ற அல்காரிதங்களின் வடிவமைப்பு உங்களுக்கு ஒரு கலையாக கொஞ்சம் தெரியும் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் அல்காரிதத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் இது உங்களுக்கு நல்ல தீர்வுகளைத் தரும் மற்றும் பலவற்றைச் செய்யும் மேலும் தபு செர்ச் என்னவென்றால் நீஇது அடிப்படையில் உங்களுக்கு ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மெக்கானிசத்தை அளிக்கிறது நீங்கள் கடந்த காலத்திற்கு செல்லலாம் லோக்கல் மாக்சிமா மற்றும் மாநிலத்தை மேலும் முக்கியமாக ஆராயலாம் எனவே இந்த தபு டெனூரைக் கொண்டிருப்பதன் மூலம் இதைச் செய்கிறது இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் அதே நகர்வை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறது சில நேரங்களில் பயன்படுத்தப்பட்ட மற்றொரு அம்சம் ஃப்ரீக்வென்சி பேஸ்டு மெத்தேட் என்று அழைக்கப்படுகிறது எனவே என்னிடம் ஒரு ஃப்ரீக்வென்சி அட்டவணை உள்ளது எனவே இந்த வரி பிட்கள் அனைத்தும் இது 18 முறை மாற்றப்பட்டது இது 7 முறை மாற்றப்பட்டது 6 முறை மற்றும் பலவற்றின் அடிப்படையில் மாற்றப்பட்டது சொல்லலாம் அந்த பிட்டை எத்தனை முறை அடிப்படையில் மாற்றினேன் எனவே அல்காரிதத்தை நகர்வுகளை நோக்கி நான் சார்புடையதாகக் கொள்ளலாம் அவை பெரும்பாலும் குறைவாகவே செய்யப்படுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக இங்கே எங்காவது இருந்தால் என் விஷயத்தில் இந்த விஷயத்தில் இரண்டு முறை மட்டுமே மாற்றப்பட்ட ஒரு பிட் உள்ளது மற்ற அனைத்தும் பெரிய எண்ணிக்கையிலான முறை இந்த பிட்டை முயற்சி செய்து மாற்றி அதில் இருந்து ஏதாவது நல்லது வந்தால் பாருங்கள் என்று நான் சொல்ல விரும்பலாம் நினைவில் கொள்ளுங்கள் இந்த எண்கள் என்ன இவை ஃப்ரீக்வென்சி எத்தனை முறை நீங்கள் அந்த பிட்டை அடிப்படையில் மாற்றியுள்ளீர்கள் இது வெறுமனே ஒரு கவுண்டரைப் போன்றது இது அந்த பிட்டை மாற்ற அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதைக் கூறுகிறது நீங்கள் ஒரு அல்காரிதத்தை பயோஸ் செய்ய விரும்பினால் ஹூரிஸ்டிக் செயல்பாடு அதை எடுத்துக் கொள்ளாத பகுதிகளுக்கு நேர்மாறாக நீங்கள் ஏன் இந்த பிட்டை நகர்த்தவில்லை ஏனென்றால் இந்த பிட் உருவாக்கப்படும் போதெல்லாம் உருவாக்கப்பட்டவை நெய்பர்களிடையே சிறந்தவை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அது ஒருபோதும் அடிப்படையில் மாறவில்லை எனவே நீங்கள் தேடலை அந்த திசையில் தள்ள விரும்பினால் உங்கள் மதிப்பீட்டு செயல்பாட்டை மாற்றியமைக்கும் சொற்களால் தபு அல்காரிதத்தை பயாஸ் செய்யலாம் எனவே n இன் எவல் இதை n இன் எவல் பிரைம் என அழைப்போம் இது n இன் eval ஆகும் இது நாம் அழைக்கும் ஹூரிஸ்டிக் செயல்பாட்டைக் கணக்கிடுவதற்கு நாம் பயன்படுத்தும் செயல்பாடு ஆனால் வெளியே ஆனால் அதை மதிப்பீட்டு செயல்பாடு என்று அழைக்கிறோம் இது ஒரு எவல் செயல்பாட்டுடன் சமூகத்தை அழைப்பதால் இது n இன் சில கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஃப்ரீக்வென்சி இது மிகவும் நல்ல குறியீடாக இல்லை ஏனென்றால் n உண்மையில் அறியப்படுகிறது இங்கே இது பிட் குறியீட்டைக் கூறுகிறது எனவே இதை b n இன் அதிர்வெண் என்று அழைக்கிறேன் இது பிட் உங்களை இந்த n க்கு வழிநடத்துகிறது எனவே இது தெளிவாக இருக்கும் வரை நாம் இங்கே சில குறியீட்டைப் பயன்படுத்துவோம் எனவே முக்கியமாக அது என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் c இலிருந்து நகர்கிறீர்கள் நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த நகர்வு c இலிருந்து n க்கு ஒரு முனை c இலிருந்து முனை n க்கு இந்த முனை n ஐ மதிப்பிடும்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை எவ்விதம் அடிக்கடி செய்யப்பட்டுள்ளது அதாவது எந்த பிட் மாற்றங்கள் செய்யப்பட்டன மற்றும் அந்த பிட்களுக்கு அபராதம் கொடுக்கும் அவை பெரும்பாலும் மாற்றப்பட்டுள்ளன எனவே ஃப்ரீக்வென்சி மிக அதிகமாக இருந்தால் இதன் விளைவாக வரும் கணுக்கான மதிப்பீட்டு மதிப்பு மேலும் குறையும் ஃப்ரீக்வென்சி இதை விட குறைவாக இருந்தால் இது ஒரு அபராதம் போன்றது நம் விஷயத்தில் இது ஒரு பிட் அடிக்கடி மாற்றுவதற்கான அபராதம் நீங்கள் எப்போதுமே அந்த பிட்டை மாற்றினால் இந்த மதிப்பீட்டு செயல்பாடு அதை அபராதம் விதிக்கிறது இல்லை இல்லை நீங்கள் இந்த பிட்டை பல முறை மாற்றிவிட்டீர்கள் நான் மதிப்பீட்டு மதிப்புகளை இந்த தொகையின் அடிப்படையில் குறைப்பேன் எனவே நிச்சயமாக நீங்கள் இந்த அடிப்படை வெண்ணிலா தபு செர்ச் வைத்திருக்க முடியும் இதைச் சொல்ல நீங்கள் ஆஸ்பிரேஷன் கிரிட்டீரியாவைச் சேர்க்கலாம் சில நேரங்களில் நீங்கள் தபு நகர்வுகளைச் செய்ய மாட்டீர்கள் மேலும் அடிக்கடி நகர்வுகள் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறி புதிய பகுதிகளுக்கு பொதுவான அதிகரிக்கும் சார்புகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே இது லோக்கல் மாக்சிமாவிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் உறுதியான அணுகுமுறையாகும் எனவே ஸ்டோகாஸ்டிக் முறைகள் அல்லது ராண்டமைஸ் முறைகள் நோக்கி செல்வோம் எனவே இதுவரை நாம் கண்டது லோக்கல் மாக்சிமாவிலிருந்து தப்பிப்பதற்கான உறுதியான அணுகுமுறை ஸ்டோகாஸ்டிக் அல்லது ரேண்டமைஸ் செய்யப்பட்ட முறையைப் பார்ப்போம் எனவே அவற்றில் இரண்டைப் பார்ப்போம் இன்று சில மிக எளிய விஷயங்களுடன் தொடங்குவோம் எனவே இன்னும் கவனம் செலுத்துவதில் கவனம் செலுத்துகிறது தேடலை புதிய பகுதிகளுக்கு எவ்வாறு செலுத்தலாம் எனவே தேடலின் இந்த இரண்டு அம்சங்களையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்று கிராடியண்டின் எக்ஸ்ப்ளாயிட்டேஷன் அதாவது ஹில் க்ளைம்பிங் மிகவும் சுவாரஸ்யமானது இது நெய்பர்ஹூட்டைப் பார்த்து சிறந்த நெய்பருக்குச் செல்கிறது என்ன தபு தேடியது அது அந்த சிறிய அளவை மாற்றியமைத்து அதை விட சிறந்ததாக இல்லாவிட்டாலும் சிறந்த அயலவரிடம் செல்ல அனுமதித்தது ஆய்வு வெறுமனே கூறுகிறது எப்படியாவது நீங்கள் அல்கரித்தை வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் மேலும் ஸ்டோகாஸ்டிக் அல்லது ரேண்டமைஸ் முறை என்னவென்றால் இயக்கத்திற்கு ஓரளவு சீரற்ற தன்மையைக் கொடுக்கும் எனவே இந்த பூமியை கற்பனை செய்து பாருங்கள் இந்த எர்த் ஸ்பேஸ் மற்றும் சுரண்டல் எளிய வழியாக தேடும் அல்காரிதம் க்ரேடியண்ட்டைப் பின்பற்றுங்கள் இப்போது நாங்கள் சொல்கிறோம் எப்போதும் க்ரேடியண்ட்டைப் பின்பற்ற வேண்டாம் ஆனால் வேறுபட்ட நேரத்தில் ஏதாவது செய்யுங்கள் இப்போது ரேண்டமைஸ் இயக்கத்தின் தீவிர உதாரணம் ஒரு ரேண்டம் நடை மேலும் ரேண்டம் நடை நாம் n ஐ உருவாக்குங்கள் என்று வெறுமனே எழுதலாம் இது c இன் ரேண்டம் நெய்பர் மற்றும் இதை ஒரு வட்டத்திற்குள் வைக்கவும் எனவே ஒரு ரேண்டம் நடை அடிப்படையில் எடுக்கும் என்று கூறுகிறது அடிப்படையில் சில திசையில் ஒரு படி எடுத்து நிச்சயமாக இந்த அல்காரிதத்தில் நீங்கள் இதுவரை பார்த்த சிறந்த முனையையும் அந்த வகையான விஷயத்தையும் கண்காணிப்பது போன்ற பிற விஷயங்களை நாம் சேர்க்கலாம் ஆனால் இல்லையெனில் அது முற்றிலும் சீரற்றதாகும் கொடுக்கப்பட்ட முனை c இலிருந்து இது தோராயமாக ஒரு நெய்பரைத் தேர்ந்தெடுத்து அதற்கு முக்கியமாகச் செல்லும் மதிப்பீட்டு செயல்பாட்டின் ஒப்பீடு எதுவும் அடிப்படையில் இல்லை ஆனால் நிச்சயமாக நீங்கள் சிறந்த ஒன்றைக் கண்காணிக்க முடியும் மற்றும் இதுவரை மற்றும் இதுவரை அடிப்படையில் இப்போது வெளிப்படையாக ஒரு ரேண்டம் நடை ஒரு தேர்வுமுறை சிக்கலைத் தீர்ப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கப்போவதில்லை ஏனென்றால் முதலில் இது முறையானது கூட அல்ல சில தேடல்கள் முழுமையானவை அல்லது முறையானவை என்று கூறி நாம் தொடங்கினோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது அவை முழு இடத்தையும் ஆராய்கிறது ஹில் கிளைம்பிங் தபு செர்ச் அவை முறையானவை அல்ல அவைகள் முழு இடத்தையும் ஆராய்கின்றன என்று அவைகள் உத்தரவாதம் அளிக்கவில்லை இது ஒரு தீவிர உதாரணம் இது அடிப்படையில் சில சீரற்ற திசையில் செல்கிறது எனவே நாம் உண்மையில் கண்டுபிடிக்க வேண்டியது ஹில் க்ளைம்பிங்கிற்கு இடையில் எங்காவது இருக்கும் வழிகள் ஹில் கிளைம்பிங் என்பது சுரண்டலின் தீவிரம் மற்றும் ரேண்டம் நடை என்பது ஆய்வின் தீவிரமாகும் எனவே அதில் 0 சுரண்டல் உள்ளது ஆய்வு மட்டுமே அதேசமயம் ஹில் கிளைம்பிங்கில் 0 ஆய்வு உள்ளது ஒரு பொருளில் அது காட்டப்பட்ட பாதையிலிருந்து ஒருபோதும் விலகாது முழுமையான சுரண்டலும் உள்ளது நமக்கு அல்காரிதம் வேண்டும் இது அடிப்படையில் எங்காவது இருக்கும் எனவே இன்று நான் உங்களுக்குப் படிக்கப் போகும் அல்காரிதத்தின் உள்ளுணர்வை அடுத்த வகுப்பில் உங்களுக்குத் தருகிறேன் அதை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் அடிப்படை யோசனை ஒரு நிகழ்தகவுடன் ஒரு ரேண்டம் மூவ்வை மேற்கொள்வது இது eval n இன் முன்னேற்றத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே நான் இங்கே என்ன சொல்கிறேன் முதலில் நான் ஒரு ரேண்டம் மூவ் பற்றி பேசுகிறேன் எனவே நான் இனி எல்லா சக்ஸெஸர்களையும் உருவாக்குங்கள் என்று சொல்லவில்லை ஒரு ரேண்டம் மூவ் செய்யுங்கள் என்று நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் கொடுக்கப்பட்ட c முனையில்தான் இருக்கிறீர்கள் மற்றும் ஒரு ரேண்டம் சக்ஸெஸர் n ஐ தேர்வு செய்க எப்படியாவது ஒரு சக்ஸெஸர் n ஐ உருவாக்குங்கள் ஆனால் ஒரு நிகழ்தகவுடன் நகர்த்தவும் இது c இலிருந்து அந்த நகர்வு எவ்வளவு சிறந்தது என்பதற்கு விகிதாசாரமாகும் c உடன் ஒப்பிடுகையில் அந்த கேண்டிடேட் n ஐ c உடன் ஒப்பிடுவது எவ்வளவு சிறந்தது எனவே இதன் உட்பொருள் பின்வருவனவாகும் n c ஐ விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை நான் சொல்வது என்னவென்றால் n c ஐ விட சிறந்தது என்றால் நகர்வைச் செய்வதற்கான அதிக நிகழ்தகவு உள்ளது n c ஐ விட மோசமாக இருந்தால் அந்த நகர்வைச் செய்வதற்கான குறைந்த நிகழ்தகவு உள்ளது இரண்டாவதாக அது அளவைப் பொறுத்தது எனவே நான் இந்த மதிப்பைப் பார்த்தால் எவால் என் மைனஸ் எவால் சி எனவே நான் ஒரு அதிகபட்ச சிக்கலைச் செய்கிறேன் என்று சொல்லலாம் அதாவது இது மிகவும் நேர்மறையானது எனக்கு நல்லது நான் ஒரு அல்காரிதத்தை உருவாக்க விரும்புகிறேன் இது மிகவும் நேர்மறையானது இது அதிகமானது நகர்வு செய்வதற்கான நிகழ்தகவு இருக்க வேண்டும் ஆனால் இது எதிர்மறையாக இருந்தாலும் ஒரு நகர்வை அனுமதிக்கவும் ஆய்வு அம்சத்தை சேர்க்க ஆனால் குறைந்த நிகழ்தகவுடன் எனவே எனது நகர்வை சிறந்த நகர்வுகளை நோக்கி பயாஸ் செய்ய விரும்புகிறேன் ஆனால் மோசமான நகர்வுகளை செய்வதிலிருந்து அதைத் தடுக்க நான் விரும்பவில்லை மோசமான நகர்வுகள் என்பது மதிப்பீட்டு செயல்பாட்டு மதிப்புகளை அடிப்படையில் குறைக்கும் நகர்வுகள் அவை முக்கியமாக கிரெடியண்டிற்கு எதிராக செல்கின்றன எனவே அடுத்த வகுப்பில் உள்ள விவரங்களைப் பார்ப்போம் ஆனால் நிகழ்தகவுடன் ஒரு நகர்வைச் செய்யுங்கள் என்று நான் கூறும்போது இந்த நேரத்தில் ஒரு கேள்வியைக் கேட்கிறேன் எனவே இந்த நிகழ்தகவு p என்று சொல்லலாம் நான் உங்களுக்கு ஒரு மதிப்பு p ஐ வழங்கினேன் இந்த நகர்வை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் நீங்கள் இந்த அல்காரிதத்தை செயல்படுத்த விரும்பினால் நீங்கள் எழுதுகின்ற ஒரு அல்காரிதத்தில் எவ்வாறு நிகழ்தகவு செய்ய முடியும் மாணவர் Refer Time 3551 நீங்களும் மாணவர் Refer Time 3555 எனவே நீங்கள் 0 முதல் 1 வரம்பில் ஒரு ரேண்டம் எண்ணை உருவாக்குகிறீர்கள் அந்த எண்ணிக்கை p ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் அந்த எண்ணிக்கை p ஐ விட குறைவாக இருந்தால் நீங்கள் நகர்வதில்லை எனவே இறுதியில் நகர்வு செய்யப்படுகிறது அல்லது செய்யப்படவில்லை ஆனால் இது ஒரு நிகழ்தகவு p உடன் செய்யப்படுகிறது அதற்காக நீங்கள் ஒரு ரேண்டம் எண்ணை உருவாக்க வேண்டும் ஆகவே ஒரு அல்காரிதத்திற்குப் பிறகு நாம் என்னவாக இருக்கிறோம் இது இந்த ஸ்டோகாஸ்டிக் பிளே வேலையைக் கொண்டிருக்கும் அதாவது இது ஒரு நெய்பரைப் பார்க்கும் மற்றும் ஒரு நகர்வை மேற்கொள்ளலாம் அல்லது செய்யக்கூடாது ஆனால் இது சிறந்த நகர்வுகளை நோக்கி பயாஸ் ஆக இருக்க வேண்டும் ஆனால் மோசமான நகர்வுகளை செய்வதிலிருந்து தடை செய்யப்படவில்லை எனவே மதிப்பீட்டு செயல்பாட்டில் இந்த வேறுபாட்டின் செயல்பாடாக இந்த p ஐ கணக்கிடுவதற்கான ஒரு வழியை நான் உருவாக்க வேண்டும் இந்த நடத்தை அடிப்படையில் வெளிப்படும் வகையில் எனவே இதைப் பற்றி சிந்திக்கும்படி நான் உங்களிடம் கேட்பேன் அதை எழுதுவது மிகவும் கடினமான காரியம் அல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் இது நிகழ்தகவு என்பதால் இது 0 முதல் 1 வரம்பில் வர வேண்டும் மேலும் இது பெரியது என்று இந்த கிரிட்டீரியாவை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இதை x அச்சில் திட்டமிட செய்ய விரும்பினால் நீங்கள் வலது புறத்திற்குச் செல்லும்போது நிகழ்தகவு 10 முதல் 1 ஆக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் இடது புறத்திற்குச் செல்ல வேண்டும் நிகழ்தகவு 10 முதல் 0 வரை இருக்க வேண்டும் எனவே அதைச் செய்யும் ஒரு செயல்பாட்டைப் பற்றி சிந்தியுங்கள் அதை அடுத்த வகுப்பிலும் அதை அடிப்படையாகக் கொண்ட வழிமுறையிலும் குறிப்பிடுவோம் எனவே நாம் இங்கே நிறுத்துவோம்